வணக்கம் மற்றும் ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் குறித்த MOOC க்கு வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் நாம் விவாதிக்கிறோம் முதலில் ஒரு ஒளிமின்னழுத்தத்தின் மறுமொழி நேரம் அலைவரிசையை கட்டுப்படுத்துவதைப் பற்றிய மிகச் சுருக்கமான யோசனை ஃபோட்டோடியோட் இது மறுமொழி நேரம் இது மறுமொழி நேரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது பின்னர் ஃபோட்டோடியோட்களில் PIN மற்றும் APD கட்டமைப்புகள் இரண்டிலும் இரண்டு சத்தம் செயல்முறைகளைப் பற்றி விவாதிப்போம் இந்த ஃபோட்டோடியோட்களை ஃபோட்டோ டிடெக்டர் சுற்றுகள் அல்லது ஆப்டிகல் ரிசீவர் சர்க்யூட்டாக உருவாக்க நீங்கள் பயன்படுத்தினால் சத்தம் விகிதத்திற்கான சமிக்ஞை என்ன என்பதைப் பாருங்கள் இப்போது நீங்கள் ஒரு P பிராந்தியத்தைக் கொண்ட PIN ஃபோட்டோடியோடின் கட்டமைப்பை நினைவு கூர்ந்தால் உங்களிடம் ஒரு N பகுதி உள்ளது பின்னர் ஒரு உள்ளார்ந்த பகுதிக்கு இடையில் உள்ளது இது பொதுவாக மிகவும் அகலமாக இருக்கிறது ஏனெனில் உள்ளார்ந்த பிராந்தியத்தின் நோக்கம் பல ஃபோட்டான்களை உறிஞ்சுவதாகும் சாத்தியம் எனவே உங்களிடம் ஃபோட்டான்கள் வழங்கப்பட்ட ஒரு பரந்த உள்ளார்ந்த பகுதி உள்ளது மற்றும் இந்த ஃபோட்டான்கள் பொருளால் உறிஞ்சப்படுகின்றன மற்றும் புகைப்பட கேரியர்கள் உருவாக்கப்படுகின்றன அவை எலக்ட்ரான் துளை ஜோடிகள் உருவாக்கப்படுகின்றன இப்பகுதியில் ஒரு வலுவான மின்சார புலம் உள்ளது இவை இரண்டும் உண்மை PIN மற்றும் APD கட்டமைப்புகளுக்கு நீங்கள் ஒரு வலுவான மின்சார புலம் இருக்கும்போது என்ன நடக்கும் துளைகள் மற்றும் எலக்ட்ரான்கள் எதிர் திசைகளில் நகரும் நிச்சயமாக எதிர் திசையில் நகரும் ஒவ்வொரு எலக்ட்ரான் துளை ஜோடியும் ஒரு எலக்ட்ரான் துடிப்பைக் கொண்டிருக்கும் நீங்கள் சரியாக நினைத்தால் தற்போதைய துடிப்பு என்று பொருள் எனவே இந்த கட்டண கேரியர்கள் நகரும்போது அவர்கள் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் IN அல்லது PI பகுதிகளுக்கு இடையிலான விளிம்புகளில் ஒன்றில் எலக்ட்ரான் துளை ஜோடிகள் உருவாக்கப்படும் போது மிக மோசமான சூழ்நிலை உள்ளது அது ஏன் ஏனென்றால் எலக்ட்ரான் துளை ஜோடி உருவாக்கப்பட்டால் இந்த விளிம்பில் இது PIN பகுதி என்று நீங்கள் கற்பனை செய்தால் துளை எடுத்துக்காட்டாக இது இந்த பக்கமாக இருந்தால் அது இந்த பக்கத்தில் ஈர்க்கப்பட்டால் பரப்புவதற்கு மிகக் குறைந்த தூரம் இருப்பதால் அது விரைவாக வெளியேறுகிறது எவ்வாறாயினும் முழுமையான தற்போதைய கூறு ஏற்பட எலக்ட்ரான் உள்ளார்ந்த பகுதியிலிருந்து எல்லா வழிகளிலும் நகர்ந்து பின்னர் மீண்டும் இணைக்கப்படும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் எனவே எலக்ட்ரான் துளை ஜோடி கேரியரில் ஒன்றான மோசமான சூழ்நிலையை நீங்கள் காண்பீர்கள் அது எலக்ட்ரான் அல்லது துளை இருக்கலாம் ஆனால் அது பொதுவாக நாம் எடுக்கும் உள்ளார்ந்த பகுதியின் அகலத்திற்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கும் உள்ளார்ந்த அகலத்தின் முழு நீளத்தையும் பயணிக்க வேண்டும் சார்பு காரணமாக உண்மையான அகலம் சற்று சிறியதாக இருக்கும் ஆனால் இது ஒரு நல்ல தோராயத்திற்காக ஒருவர் சிந்திக்க முடியும் முழு உள்ளார்ந்த பிராந்தியமாக அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நீளம் இப்போது இந்த எலக்ட்ரான்கள் அல்லது துளைகள் உண்மையில் எப்போது எப்படி பரவுகின்றன அவை உண்மையில் பயன்படுத்தப்பட்ட மின்சார புலத்தின் செல்வாக்கின் கீழ் பிரச்சாரம் செய்கின்றன எனவே மின்சார புலம் பயன்படுத்தப்படும்போது சார்ஜ் கேரியர்கள் உண்மையில் நகர்கின்றன இது இணைப்புகள் உருவாக்கப்படும் ஒரு வழியாகும் இந்த சறுக்கல் எலக்ட்ரான்கள் அல்லது துளைகளால் பெறப்படுகிறது இது பயன்படுத்தப்பட்ட மின்சார புலத்திற்கு விகிதாசாரமாகும் எனவே இது பயன்படுத்தப்பட்ட மின்சார புலம் இது ஃபோட்டோடியோடின் தலைகீழ் சார்பின் விளைவாகும் பின்னர் நீங்கள் எலக்ட்ரான் அல்லது துளையுடன் கையாளுகிறீர்களோ அதனுடன் தொடர்புடைய சறுக்கல் வேகம் எலக்ட்ரானின் இயக்கம் அல்லது துளை ஆகியவற்றைப் பொறுத்தது அது நீங்கள் குறைக்கடத்தி இலக்கியத்தைப் பார்த்து துளைகளின் இயக்கம் எலக்ட்ரானின் இயக்கம் விட சற்று சிறியதாக இருப்பதைக் காணலாம் இதன் பொருள் என்னவென்றால் எலக்ட்ரான்கள் வேகமானவை துளைகள் மெதுவானவை அந்த இரண்டில் எது பெரிய பதில்களின் நேரத்தை வெளிப்படையாக துளைகளுக்கு வழிவகுக்கும் துளைகள் பயணிக்க அதிக நேரம் எடுக்க வேண்டும் எனவே அவை அடிப்படை வரம்பை உருவாக்குகின்றன மேலும் மறுமொழி நேரம் τR ஏதோவொரு வகையில் செயல்பாட்டின் அலைவரிசைக்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் என்று நீங்கள் நினைத்தால் ஒருவர் மீண்டும் மீண்டும் உருவாக்கக்கூடிய வேகம் உங்களுக்குத் தெரியும் இந்த எலக்ட்ரான்கள் மற்றும் மின்னோட்டத்தை உருவாக்குகின்றன இந்த மறுமொழி நேரம் துளை வேகங்களால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தீர்மானிக்கப்படுகிறது அல்லது துளைகளால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே நீங்கள் பதிலளிக்கும் நேரத்திற்கு ஒரு நல்ல யோசனை அல்லது மிகச் சிறந்த தோராயமான மதிப்பைக் கொண்டிருக்கலாம் மற்றும் இதை உள்ளார்ந்த பிராந்தியத்தின் அகலமாக எழுதலாம் எனவே சறுக்கல் வேகத்தால் வகுக்கப்பட்டுள்ள உள்ளார்ந்த பகுதியின் அகலத்தைக் குறிக்க WI ஐ எழுதுவோம் எனவே துளை மறுமொழி நேரம் Vdh மற்றும் இந்த வகையான புகைப்படக் கண்டுபிடிப்பாளரின் அலைவரிசையின் அடிப்படையில் இறுதியில் சந்தித்தது நீங்கள் ஆப்டிகல் உள்ளீட்டைப் பார்த்தால் எடுத்துக்காட்டாக மிகச் சிறிய உயர்வு நேரத்துடன் இங்கே ஒரு நல்ல துடிப்பு போல தோற்றமளிக்கும் ஆப்டிகல் உள்ளீட்டை நீங்கள் வழங்கினால் இந்த ஆப்டிகல் பருப்புகளை பல்வேறு செயல்முறைகளால் உருவாக்கலாம் நீங்கள் தொடர்ச்சியான அலை லேசரை உருவாக்கலாம் ஆப்டிகல் பருப்பு வகைகள் அல்லது இந்த ஆப்டிகல் பருப்புகளை உருவாக்க நீங்கள் மோட் லாக் லேசர்களைப் பயன்படுத்தலாம் இந்த துடிப்பு மிகச் சிறிய உயர்வு நேரத்தைக் கொண்டிருக்கிறது நீங்கள் கொடுத்தால் ஃபோட்டோ டிடெக்டருக்கு உள்ளீடாக இந்த ஆப்டிகல் துடிப்பு சரி அல்லது ஃபோட்டோ டிடெக்டர் சர்க்யூட் மற்றும் அதிலிருந்து தற்போதைய அலைகளை உறிஞ்சுவது இந்த ஆப்டிகல் உள்ளீட்டின் விளைவாக உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் மின்னோட்டமானது ஆப்டிகல் உள்ளீட்டை சரியாக பின்பற்றவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் சரி ஆப்டிகலின் வடிவம் உள்ளீடு ஆரம்பத்தில் மின்னோட்டம் மிக விரைவாக சரி செய்கிறது பின்னர் மிக மெதுவான செயல்முறை உள்ளது பின்னர் அது சரி என்று பின்னர் குறைகிறது எனவே இந்த ஆரம்ப வேக செயல்முறை சரி எனவே இந்த பகுதி விரைவான செயல்முறையாகும் மெதுவான செயல்முறையைத் தொடர்ந்து நாம் விரைவாகச் செயல்படுகிறோம் ஏனென்றால் வேகமான செயல்முறை உண்மையில் சறுக்கல் காரணமாக நிகழ்கிறது ஏனெனில் மெதுவான செயல்முறை பரவல் மற்றும் பரவல் காரணமாக இது மெதுவாக உள்ளது வேகமாக சறுக்கல் காரணமாக உள்ளது சறுக்கல் என்பது எலக்ட்ரான்கள் மற்றும் துளைகள் இரண்டிற்கும் ஆகும் இது I பிராந்தியத்தில் அல்லது உள்ளார்ந்த பிராந்தியத்தில் நிகழ்கிறது இருப்பினும் பரவலானது P மற்றும் N பிராந்தியங்களில் அதனுடன் தொடர்புடையது ஏனெனில் இவை சிறுபான்மை கேரியர்களை உருவாக்குகின்றன மேலும் இந்த சிறுபான்மை கேரியர்கள் செய்ய வேண்டும் அடுத்த சந்திக்குள் கலக்கவும் சரிசெய்தல் பகுதியை நீங்கள் அறிவீர்கள் சந்திப்புகளில் நடக்கும் இந்த செயல்முறை சறுக்கலுடன் ஒப்பிடும்போது மெதுவாக இருக்கும் ஏனெனில் சறுக்கல் பயன்படுத்தப்பட்ட மின்சார புலம் காரணமாகும் எனவே பரவலுடன் ஒப்பிடுகையில் இது கணிசமாக வேகமாக உள்ளது ஏனெனில் செறிவு சாய்வு சரி எனவே அந்த வழியில் நீங்கள் ஒரு வேகமான செயல்முறையைப் பெற்றிருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு மெதுவான செயல்முறையைக் கொண்டிருக்கிறீர்கள் இது இறுதியில் இந்த புகைப்படத்தை நீங்கள் இயக்கக்கூடிய வேகத்தின் வரம்புக்கு பங்களிக்கிறது டையோடு இப்போது பரவாயில்லை மறுமொழி நேரத்தைக் குறைக்கவும் அலைவரிசையை அதிகரிக்கவும் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒருவர் ஒரு வகை கேரியர்களை உறுப்பு செய்யலாம் எனவே ஒருவர் எலக்ட்ரான்கள் அல்லது துளைகளுடன் மட்டுமே வேலை செய்ய முடியும் ஆனால் நீங்கள் அங்கு ஒரு குறைக்கடத்தி பொருளை உண்மையில் பயன்படுத்தவில்லை எனவே இது எங்களுக்கு ஒரு வகையான தீர்வாக இல்லை நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய மற்ற தீர்வு உள்ளார்ந்த பிராந்திய அகல WI ஐ குறைப்பதாகும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் குவாண்டம் செயல்திறனை வரையறுப்பதில் WI ஒரு முக்கிய தோற்றத்தை உருவாக்குகிறது ஃபோட்டான்கள் சம்பவமாக இருக்கும் விகிதத்திற்கு புகைப்பட கேரியர்கள் உருவாக்கப்படும் விகிதமாக வரையறுக்கப்பட்ட வெளிப்புற குவாண்டம் செயல்திறன் ஆப்டிகல் சக்தி எவ்வளவு உறிஞ்சப்படுகிறது என்பதைப் பொறுத்தது ஆனால் இந்த ஒளியியல் சக்தி என்னவென்றால் நான் உறிஞ்சப்படுவது உள்ளார்ந்த பகுதியின் அகலம் என்ன என்பதைப் பொறுத்தது ஏனெனில் உறிஞ்சப்பட்ட சக்தி e to க்கு விகிதாசாரமாகும் இங்கு α என்பது WI இன் பொருள் நேரங்களின் உறிஞ்சுதல் குணகம் எனவே நீங்கள் WI ஐக் குறைத்தால் உங்களுக்கு நல்லதல்ல உள்ளார்ந்த பகுதிகளின் மெல்லிய தன்மை அல்லது நீளம் எனவே ஃபோட்டான்களை உறிஞ்ச வேண்டும் எனவே சில ஃபோட்டான்கள் மற்ற பகுதிக்குச் செல்லும்போது உறிஞ்சப்படாமல் போகக்கூடும் மேலும் அவை வழியே செல்கின்றன எனவே நீங்கள் அடிப்படையில் குவாண்டம் செயல்திறனைக் குறைக்கிறீர்கள் புகைப்பட டையோட்களின் உணர்திறனுக்கு குவாண்டம் செயல்திறன் நேரடியாக விகிதாசாரமாக இருப்பதை நாம் பின்னர் பார்ப்போம் எனவே குறைந்த ஆப்டிகல் சக்திகளை எவ்வாறு கண்டறிய முடியும் என்பது குவாண்டம் செயல்திறனைப் பொறுத்தது எனவே நீங்கள் உள்ளார்ந்த அகலத்தைக் குறைத்தால் மறுமொழி நேரம் குறைகிறது பேண்ட் அகலம் மறுமொழி நேரம் குறைகிறது ஆனால் பேண்ட் அகலம் அதிகரிக்கிறது ஆனால் இது குறைந்த குவாண்டம் செயல்திறனின் விலையில் வருகிறது குறைந்த ஆப்டிகல் சக்திகளைக் கண்டறியும் போது நீங்கள் விரும்பாத ஒன்று மிகக் குறைந்த ஒளியியல் சக்திகள் எனவே உண்மையில் இருவருக்குமிடையே ஒரு பரிமாற்றம் உள்ளது மற்றும் ஒருவர் பொதுவாக சரி என்று சொல்லும் உகந்ததாக இருக்கிறது எனவே உங்களிடம் பெரிய அலைவரிசை கொண்ட புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்கள் உள்ளனர் ஆனால் குவாண்டம் செயல்திறன் அல்லது மிகக் குறைந்த அலைவரிசை கொண்ட புகைப்பட டையோட்கள் மற்றும் அதிகரித்த குவாண்டம் செயல்திறன் ஆகியவை பிற்காலத்தில் மெகா ஹெர்ட்ஸில் பொதுவாக குறைந்த அலைவரிசை எங்குள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் ஃபோட்டான் எண்ணும் சுற்று போன்ற மிகக் குறைந்த ஆப்டிகல் பவர் சிக்னல்களைக் கழிக்க மிக உயர்ந்த குவாண்டம் செயல்திறன் உண்மையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே உங்களிடம் ஒரு சிறிய பேண்ட் அகலம் உள்ளது ஆனால் ஒரு பெரிய குவாண்டம் செயல்திறன் சரி இது புகைப்பட டையோடின் மறுமொழி நேரத்தை முடிவுக்குக் கொண்டுவருகிறது புகைப்பட டையோடில் சத்தம் செயலாக்கத்திற்கு விரைவாகச் செல்வோம் ஒரு புகைப்பட டையோடு பிரகாசிக்காவிட்டால் புகைப்பட டையோடு அகற்றப்படாதபோது எந்த சத்தமும் இருக்காது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எந்த சத்தமும் இருக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது உண்மையில் இல்லை அறை வெப்பநிலையில் ஒரு குறிப்பிடத்தக்க வெப்ப ஆற்றலாக வைக்கப்பட்டுள்ள புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்கள் பொருட்களுக்கு குறிப்பிடத்தக்க வெப்ப ஆற்றலைக் கொண்டிருப்பதால் அணுக்கள் குறிப்பிடத்தக்க வெப்ப ஆற்றலைக் கொண்டுள்ளன அவ்வப்போது இந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகளில் ஒன்று உருவாக்கப்படலாம் புகைப்பட டையோடு செயல்பாட்டிற்கு நீங்கள் செய்யப் போகும் புகைப்பட டையோடு நீங்கள் மாற்றியமைத்திருந்தால் இந்த உருவாக்கப்பட்ட எலக்ட்ரான் துளை ஜோடிகள் பின்னர் வேகத்தை அதிகரிக்கும் மற்றும் மின்னோட்டமாக இருக்கும் ஃபோட்டான் ஆனால் மின்னோட்டமில்லை இது இருண்ட மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது இருண்ட மின்னோட்டம் பின்வாங்க மிகவும் கடினமான அளவு ஏனெனில் இது சாதனத்தின் கட்டமைப்பைப் பொறுத்தது அறை வெப்பநிலையைப் பொறுத்தது எனவே உங்களால் முடிந்த வெப்பநிலை குளிரூட்டும் வசதிகள் என்னவாக இருக்கும் பொதுவான விதி என்னவென்றால் குறைந்த வெப்பநிலை அல்லது குளிரூட்டப்பட்ட புகைப்பட டையோடு குறைந்த இருண்ட மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கும் ஆனால் இது உறை உங்களுக்குத் தெரிந்த அனைத்து வகையான காரணிகளையும் சார்ந்துள்ளது எனவே இது பொதுவாக கோட்பாட்டளவில் விளக்குவது மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் பொதுவாக nA வரம்பில் இருண்ட நீரோட்டங்களைக் கொண்ட புகைப்பட டையோட்களைக் காணலாம் மோசமான போட்டோடியோட்கள் µA வரம்பில் உள்ளன இந்த நாட்களில் நீங்கள் pA ஐ விடக் குறைவான இருண்ட நீரோட்டங்களுடன் நல்ல புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களைப் பெறுகிறீர்கள் pA fA சரி ஆகவே நீங்கள் தொலைத் தொடர்பு பயன்பாடுகளில் மிகச் சிறந்த புகைப்பட டையோட்களுடன் பணிபுரியும் போது அதன் கூறு மிகவும் குறைவானது இப்போது நீங்கள் பைக்கோ ஆம்பியர் இருண்ட தற்போதைய புகைப்பட டையோட்களைப் பெற முடியும் எனவே இது இருண்ட மின்னோட்டத்திற்கானது நீங்கள் இருண்ட மின்னோட்டத்தைப் பெறுவதற்கு மூன்று காரணங்கள் உள்ளன அவற்றை மதிப்பீடு செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என்றாலும் ஒன்று வெப்பக் கிளர்ச்சிகளின் காரணமாக உருவாக்கப்படும் சிறுபான்மை கேரியர்களின் பரவல் நான் சொன்னது போல் வெப்பமாக கிளர்ந்தெழும் எலக்ட்ரான் துளை வெப்பமாக உருவாக்கப்பட்ட எலக்ட்ரான் துளை ஜோடிகள் தலைகீழ் சார்பு மின்னழுத்தத்தின் பயன்பாட்டின் கீழ் நகர்ந்து சிறுபான்மை கேரியர் பரவல் மின்னோட்டத்தை ஏற்படுத்தும் இது இருண்ட மின்னோட்டத்தை ஏற்படுத்துகிறது சரி தலைமுறை மறுசீரமைப்பு போன்ற பிற செயல்முறைகளும் உள்ளன மேலும் இந்த தலைமுறை மறுசீரமைப்பு ஒரு குறிப்பிட்ட தற்போதைய அடர்த்தி அல்லது இருண்ட மின்னோட்ட கூறுக்கு வழிவகுக்கிறது இறுதியாக மேற்பரப்பு மிகவும் அழகாக இல்லை ஏனென்றால் இது எலக்ட்ரான்களை உருவாக்கக்கூடிய வழிகளை உருவாக்குகிறது இதன் விளைவாக மேற்பரப்பு கசிவு மின்னோட்டத்தின் வடிவம் எனவே இது இருண்ட மின்னோட்டத்தின் மேற்பரப்பு மின்னோட்டக் கூறுகளின் மேற்பரப்பு மின்னோட்டமாக இருக்கும் தயவுசெய்து இவை அனைத்தும் அடர்த்திகள் சரி என்பதை நினைவில் கொள்க அதாவது மின்னோட்டம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் புகைப்பட டையோட்டின் அடர்த்தி நேரப் பகுதியால் மின்னோட்டம் வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் இருண்ட மின்னோட்டத்தைக் குறைக்கக்கூடிய ஒரு வழி புகைப்பட டையோட்டின் பரப்பைக் குறைப்பதாகும் ஆனால் எங்கள் முந்தைய சிக்கலுக்குச் செல்லுங்கள் குறிப்பாக பகுதியைக் குறைப்பதன் மூலம் குறிப்பாக WI ஐக் குறைப்பது மீண்டும் சிக்கல்களை ஏற்படுத்தும் சரி நீங்கள் உறிஞ்சப்படுவதால் ஃபோட்டான் சக்தி குறைக்கப்படும் எனவே நீங்கள் மிகச் சிறந்த குவாண்டம் செயல்திறனைப் பெற முடியாது எனவே இது பொதுவாக இருண்ட மின்னோட்டமாகும் இப்போது நீங்கள் பனிச்சரிவு புகைப்பட டையோடான APD க்குச் சென்றால் பனிச்சரிவு புகைப்பட டையோட்களை நாங்கள் ஏற்கனவே விவாதித்திருப்பதைக் காணலாம் அவை வழக்கமான PIN புகைப்பட டையோட்களிலிருந்து வேறுபடுகின்றன அதாவது நீங்கள் உண்மையில் ஒரு பெருக்க ஆதாயம் என்று அழைக்கப்படுகிறீர்கள் என்பதன் அர்த்தம் இது ஒரு APD இல் நீங்கள் ஒரு எலக்ட்ரான் துளை ஜோடியை உருவாக்கியவுடன் இந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகள் பொருளை அயனியாக்கம் செய்யும் எனவே அவை சென்று கூடுதல் எலக்ட்ரான் துளை ஜோடிகளை உருவாக்குவதன் விளைவாக அயனியாக்கத்தை உருவாக்கும் பொருளைத் தாக்கும் எனவே விரைவாக ஒரு ஜோடி எலக்ட்ரான் துளை ஜோடிகள் ஒரு மில்லியன் எண்ணிக்கையிலான எலக்ட்ரான் துளை ஜோடிகளை உருவாக்க முடியும் இதனால் சாதனத்தின் உள் ஆதாயத்திற்கு வழிவகுக்கும் எனவே பெருக்கி இல்லை இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் சாதனத்தின் உள் ஆதாயம் உள்ளது எனவே இந்த பெருக்க ஆதாயம் M அளவுருவால் குறிக்கப்படுகிறது மேலும் இந்த M எலக்ட்ரான்கள் தனியாக இருப்பதால் பெருக்க ஆதாயத்தையும் துளைகள் தனியாக இருப்பதால் பெருக்க ஆதாயத்தையும் கொண்டுள்ளது இந்த காரணிகளை MN மற்றும் MH சில கோட்பாட்டு பகுப்பாய்விலிருந்து பெறலாம் இது இந்த பாடத்திட்டத்தில் செய்வது மிகவும் கடினம் எனவே நாங்கள் அதைப் பார்க்கப் போவதில்லை ஆனால் சுருக்கமாக யோசனை என்னவென்றால் தூய எலக்ட்ரான் ஊசி மற்றும் நீங்கள் MN தூய துளை ஊசி மூலம் MH ஐ தீர்மானிக்கவும் பின்னர் துளைகளின் செறிவு சாய்வு அல்லது எலக்ட்ரான்களைப் பாருங்கள் எனவே செறிவு சாய்வு dJdx ஆகும் எனவே நீங்கள் செறிவு சாய்வுகளைப் பார்த்து இதைக் கணக்கிட்டால் இந்த இரண்டு துளைகளின் அடர்த்தி Jp மற்றும் Jn மற்றும் தொடர்புடையது எலக்ட்ரான் நீரோட்டங்கள் மற்றும் தலைமுறை மறுசீரமைப்பு எதுவாக இருந்தாலும் ஃபோட்டோ டிடெக்டருக்குள் நடக்கும் தலைமுறை வீதத்தை நான் குறிக்கிறேன் இவை இரண்டும் அடிப்படையில் இந்த அளவுருக்களின் செயல்பாடுகள் சரியான பகுப்பாய்வு செய்வது கொஞ்சம் கடினம் ஏனெனில் இந்த பகுப்பாய்வு APD இன் வெவ்வேறு வகையான கட்டமைப்புகளுக்கு வித்தியாசமாக இருக்க வேண்டும் எனவே பொதுவாக நாம் கருதுவது என்னவென்றால் ஒரு சாதனத்தின் ஹோமோ சந்தி வகை அடிப்படையில் உள்ளது எனவே பெருக்க ஆதாயம் எளிமையான பகுப்பாய்விற்கு நீங்கள் அறிந்திருப்பதாகக் கருதப்படுகிறது இது புள்ளிவிவரமல்ல என்று கருதப்படுகிறது இது ஒரு நிர்ணயிக்கும் செயல்முறையாக கருதப்படுகிறது மேலும் APD களில் நிகழ்ந்த அனைத்து ஒளியியல் சக்தியும் முழுமையாக உறிஞ்சப்படுகிறது எனவே Mn மற்றும் Mh ஐ மதிப்பீடு செய்ய நீங்கள் அனைத்தையும் செய்கிறீர்கள் இந்த Mn மற்றும் Mh இல் சுவாரஸ்யமானது என்னவென்றால் அயனியாக்கம் அளவுருவைப் பொறுத்து எலக்ட்ரான்களுடன் ஒப்பிடும்போது எலக்ட்ரான்களுக்கு ஒரு முன்கணிப்பு இசைக்குழு நகரம் அயனியாக்கம் இருந்தால் Mn Mh ஐ விட பெரியதாக இருக்கும் சரி எனவே அளவுருக்களைப் பொறுத்து நீங்கள் Mn ஐ பெரியதாக வைத்திருக்கலாம் அல்லது Mh ஐ விட சிறியதாக இருக்க முடியும் சரி ஒரு நல்ல APD க்காக நாம் பொதுவாக மற்றவர்களைப் பொறுத்து ஒருவரை அதிகரிக்க முயற்சிக்கிறோம் அதாவது ஊசி அல்லது தாக்கம் அயனியாக்கம் பெரும்பாலும் நிகழ்கிறது ஏனெனில் ஒரு வகை கேரியர் அதன் தாக்கம் அயனியாக்கம் பெரியது நீங்கள் எலக்ட்ரான் தாக்கம் அயனியாக்கம் பெரிதாக இருந்தால் முக்கியமாக எலக்ட்ரான் தாக்கம் அயனியாக்கம் கொண்ட பெருக்கல் பகுதியில் APD ஐ உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே இவை விவாதிக்க பாடநெறிக்கு கொஞ்சம் மேம்பட்டவை எனவே நாம் அதைப் பார்க்கப் போவதில்லை ஆனால் இந்த Mn மற்றும் Mh உடன் தொடர்புடையது ஒரு புகைப்பட மின்னோட்டம் புகைப்பட மின்னோட்டத்தைப் பார்த்தால் புகைப்பட மின்னோட்டமே ஒரு நிலையான ஆப்டிகல் உள்ளீட்டிற்கான நிலையான புகைப்பட மின்னோட்டமல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் உண்மையில் அதன் ஏற்ற இறக்கங்கள் உள்ளன மேலும் இந்த ஏற்ற இறக்கமானது பெருக்கல் செயல்முறையின் காரணமாக ஏற்ற இறக்கமாக இருக்கிறது இந்த ஏற்ற இறக்க செயல்முறையின் மாறுபாடு வழங்கப்படுகிறது எனவே இதனுடன் ஒரு பயனுள்ள எம் உள்ளது எனவே இந்த Mn மற்றும் Mh உடன் செல்லும் ஒரு பயனுள்ள M உள்ளது பின்னர் நீங்கள் 2qIp0 ஆல் வழங்கப்பட்ட மின்னோட்டத்தின் ஏற்ற இறக்கத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் Ip0 என்பது முதன்மை புகைப்பட மின்னோட்டமாகும் இது M2 மற்றும் FM2 ஆனது பெருக்கல் சதுரம் பெருக்கல் ஆதாய அளவுரு சதுரம் மற்றும் F என்பது அதிக சத்தம் காரணி என அழைக்கப்படுகிறது எனவே இந்த அதிகப்படியான இரைச்சல் காரணி உண்மையில் M இன் செயல்பாடாகும் எனவே எங்கள் APDகளை இன்னும் சிக்கலாக்குவது அவை அதிகப்படியான இரைச்சல் காரணி என்பது உங்களுக்குத் தெரியும் அதிகப்படியான சத்தம் காரணியை பெருக்க ஆதாயத்தின் செயல்பாடாகப் பார்த்தால் நீங்கள் ஏதாவது பார்ப்பீர்கள் இது போன்றது எனவே இது செல்லும் வழியில் k எனப்படும் மற்றொரு அளவுரு உள்ளது இது ஒரு நிமிடத்தில் நான் வரையறுப்பேன் ஆனால் இந்த k ஐ மாற்றினால் k அளவுரு அதிகரிக்கும் போது உண்மையில் ஒரு நேரியல் அதிகரிப்பு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் k என்பது ஒரு மாறிலி ஆகும் இது எலக்ட்ரான்கள் மற்றும் துளைகளின் அயனியாக்கம் அளவுருக்களைப் பொறுத்தது மேலும் k அதிகரிக்கும் போது அதிக சத்தம் அதிகரிக்கும் பெருக்கல் காரணி அதிகரிப்பு எனவே அவை உண்மையில் இந்த பெருக்கல் காரணியைப் போலவே தொடர்புடையவை அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு புகைப்பட மின்னோட்டத்தை உருவாக்க முடியும் என்பது முதன்மை புகைப்பட நடப்பு Ip0 என்றால் என்ன அதிக சத்தம் காரணி M 1 2 M 2 எனவே இந்த அதிகப்படியான இரைச்சல் காரணி உண்மையில் M இன் செயல்பாடு என்பதை நீங்கள் காணலாம் இப்போது இது APD யைப் பற்றியது இந்த சமன்பாட்டிற்கு சற்று பின்னர் வருவோம் இப்போது புகைப்பட டையோட்களில் உள்ள பிற இரைச்சல் செயல்முறைகளைப் பார்ப்போம் ஃபோட்டோடியோட்களில் இருக்கும் பிற இரைச்சல் செயல்முறை மிக முக்கியமான அந்த சத்தம் குறுகிய சத்தம் சரி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு சிறந்த ஒளி மூலத்தை ஒரு சிறந்த லேசரை எடுத்து பின்னர் அதை ஒரு சிறந்த ஃபோட்டோடியோட்ஸ் டிடெக்டருக்கு கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு சிறந்த ஃபோட்டோ டிடெக்டர் சரியானது இந்த ஃபோட்டோ டிடெக்டர் ஒரு ஃபோட்டானை உறிஞ்சும் போதெல்லாம் ஒரு மின்னணு துளை பரேவை உருவாக்குவதன் மூலம் வெறுமனே பதிலளிக்கும் ஃபோட்டான் எண்களை நிலையானதாக வைத்திருந்தால் ஃபோட்டான் நெகிழ்வு ஒரு நிலையான மதிப்பாக இருக்கும் என்று இப்போது நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இது ஒரு தொடர்ச்சியான அலை சக்தியைப் போன்றது மின்னோட்டமும் ஒரு தொடர்ச்சியான வரியாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இது ஒரு DC உள்ளீடு போன்றது மற்றும் ஒரு DC வெளியீடு என்பது நீங்கள் சரியாக எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது நடக்காது ஏனெனில் இலட்சிய லேசரில் கூட அது வாசலுக்கு மேலே இயங்கும்போது ஃபோட்டான்களை வழக்கமான முறையில் அனுப்பாது எனவே ஒவ்வொரு ஃபோட்டானும் வருவதை நீங்கள் அறிவீர்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் உண்மையில் நேர அச்சைப் பார்த்துவிட்டு நேர அச்சை உங்கள் இடைவெளியில் பிரித்தால் கால அளவு தெரியும் இங்கே ஃபோட்டான்களின் எண்ணிக்கையைப் பாருங்கள் இங்கே ஃபோட்டான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு இடைவெளியிலும் எதிர்பார்க்கலாம் ஃபோட்டான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இது நிலையானது அல்ல ஆனால் இங்கே ஒரு சராசரி ஃபோட்டான் எண் அதாவது சில நேர ஸ்லாட்டில் நீங்கள் n1 ஐப் பெறுவீர்கள் சில நேர ஸ்லாட்டில் நீங்கள் n2 ஐப் பெறுவீர்கள் சில நேர ஸ்லாட்டில் நீங்கள் n3 ஐப் பெறுவீர்கள் நீங்கள் n4 ஐப் பெறுவீர்கள் நீங்கள் சராசரியாக இதைச் செய்தால் ஃபோட்டான் எண்கள் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் சராசரி ஃபோட்டான் எண் NPH ஆக இருக்கும் இது ஒன்றும் இல்லை உண்மையில் இது ஒரு குவாண்டம் இயக்கவியல் தோற்றத்தில் உள்ளது இது ஒளியின் தன்மை ஃபோட்டான்களை மிகவும் வழக்கமான முறையில் அனுமதிக்காத ஒளியின் தன்மை தன்னைத்தானே ஒளிரச் செய்வதற்காக கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவே அதைப் பற்றி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது எவ்வாறாயினும் எங்கள் புகைப்படக் கண்டுபிடிப்பாளரின் இந்த புள்ளிவிவர விநியோகத்தின் விளைவு என்னவென்றால் நீங்கள் n1 ஃபோட்டான்களைப் பெறுகிறீர்கள் எனவே n1 எலக்ட்ரான் துளை பரே உருவாக்கப்பட்டது அல்லது n1 க்கு விகிதாசாரமாகும் எனவே n2 ஃபோட்டான்கள் n2 எலக்ட்ரான் துளை பரே உருவாக்கப்படும் விகிதத்தில் விகிதாசாரமாகும் எவ்வாறாயினும் இந்த எலக்ட்ரான் துளை பரே தலைமுறையில் இன்னும் ஒரு கதை உள்ளது அது புள்ளிவிவரமாக η இன் செயல்திறனுடன் அல்லது η நிகழ்தகவுடன் நீங்கள் அதை இயல்பாக்கினால் எலக்ட்ரான் துளை பரேக்கள் ஃபோட்டான்கள் சம்பவம் நிகழ்தகவு உருவாக்கப்படுகின்றன ஆனால் எலக்ட்ரான் போல் பரே உருவாக்கப்படவில்லை 1 η ஆகும் எனவே புகைப்படக் கண்டுபிடிப்பில் எலக்ட்ரான் துளை பரேக்கள் உருவாக்கப்படும் வழியில் புள்ளிவிவர விநியோகம் உள்ளது லேசரிலிருந்து ஃபோட்டான்கள் ஃபோட்டோ டிடெக்டருக்குள் வரும் வழியில் ஒரு புள்ளிவிவர விநியோகம் உள்ளது எனவே இந்த இரண்டின் விளைவுகளும் உள்ளன தற்போதைய விநியோகம் அடிப்படையில் புள்ளிவிவரமாக மாறுகிறது ஆகவே தற்போதைய பருப்புகளை சில கால இடைவெளியில் பார்த்தால் அடுத்த முறை 3 தற்போதைய பருப்புகளை உருவாக்கலாம் அடுத்த முறை 2 ஐ மட்டுமே உருவாக்கலாம் அடுத்த முறை நாம் ஒன்றை மட்டுமே உருவாக்கினோம் இது போன்ற 3 அல்லது 4 உள்ளன எனவே தற்போதைய பருப்பு வகைகள் உருவாக்கப்படும் வழியில் நையாண்டி விநியோகம் உள்ளது மற்றும் இந்த புள்ளிவிவர விநியோகம் பாய்சனின் விநியோகம் எனப்படுவதைப் பின்பற்றுகிறது அல்லது பாய்சனின் விநியோகம் எனப்படுவதை மிக நெருக்கமாகப் பின்பற்றுகிறது பாய்சனின் விநியோகம் என்ன ஒரு நேர அலகு உருவாக்கப்படும் ஃபோட்டான்களின் எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் n ஃபோட்டான்கள் உருவாக்கப்படுவதற்கான நிகழ்தகவு என இது e Nps மூலம் வழங்கப்படுகிறது இது சராசரி ஃபோட்டான் எண் மற்றும் n n இன் சராசரி ஃபோட்டான் எண் n இன் பெரிய மதிப்புக்கு சரி இது அடிப்படையில் காஸியன் விநியோகத்தை நெருங்குகிறது ஆனால் n இன் சிறிய மதிப்புகளுக்கு இது ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தி குறைவாக இருக்கும்போது நிகழ்கிறது புள்ளிவிவரம் உண்மையில் போய்சோனியன் அதாவது இது எல்லா இடங்களிலும் உண்மையில் பாய்சோனியன் தான் ஆனால் பெரிய n க்கு நீங்கள் காஸியன் என்று தோராயமாக மதிப்பிடலாம் இந்த செயல்முறை எலக்ட்ரான் துளை ஜோடி தலைமுறைக்கு சமமானது என்று நாங்கள் கூறியது போல சரி எனவே இந்த இரண்டு புள்ளிவிவர இயல்புகளின் கலவையாகும் உங்கள் மின்னோட்டம் உண்மையில் ஒரு நிலையானது அல்ல ஆனால் உண்மையில் இந்த மின்னோட்டத்தை சுற்றி ஒரு விநியோகம் உள்ளது புகைப்பட மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பால் கொடுக்கப்பட்ட சராசரி புகைப்பட மின்னோட்டத்துடன் உண்மையில் இதை ஒரு நேர மாறுபடும் கூறு உள்ளது இதை நாம் ∆Iph என்று எழுதலாம் இது 0 சராசரி ஆனால் ஒரு மாறுபாட்டை நாம் குறுகிய இரைச்சல் மாறுபாடு என்று அழைக்கிறோம் ஆச்சரியப்படும் விதமாக இது qIph ஆல் வழங்கப்படுகிறது எனவே இது உண்மையில் சராசரி புகைப்பட மின்னோட்டத்திற்கு நேரடியாக விகிதாசாரமாகும் எனவே நீங்கள் உண்மையில் ஓ என்று நினைக்கலாம் புகைப்பட நடப்பு மதிப்பை அதிகரிப்பதன் மூலம் புகைப்பட நடப்பு மதிப்பு குறுகிய இரைச்சல் மாறுபாட்டை அதிகரிக்கும் மேலும் நீங்கள் சொல்வது சரிதான் குறுகிய இரைச்சல் மாறுபாடு அதிகரிக்கும் மேலும் அதிகரித்து வரும் புகைப்பட மின்னோட்டத்துடன் நேர்கோட்டுடன் அதிகரிக்கிறது இருப்பினும் இது உங்களுக்கு மட்டுமல்ல அலைவரிசை இருக்கும் புகைப்படக் கண்டறிதல் சுற்றுக்கு பங்களித்த மொத்த இரைச்சல் சக்தி என்ன என்பதில் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் எனவே இது பவர் ஸ்பெக்ட்ரல் அடர்த்தி பவர் ஸ்பெக்ட்ரல் அடர்த்தி அடிப்படையில் நிலையானது எனவே இது ஒரு வெள்ளை இரைச்சல் செயல்முறை பவர் ஸ்பெக்ட்ரல் அடர்த்தியின் மதிப்பு q Iph இருப்பினும் இப்போது நீங்கள் ஒரு பேண்ட் பாஸ் வடிப்பானில் வைத்தால் சரி யாருடைய அலைவரிசை இரு குறைந்த பாஸ் அலைவரிசை இரு இந்த அலைவரிசையில் உள்ள மொத்த சக்தி 2q Be ஆல் வழங்கப்படும் எனவே இது உங்கள் குறுகிய இரைச்சல் மாறுபாடு இது மாறுபாடு என்பதால் மாறுபாடு உண்மையில் முழுவதும் சிதறடிக்கப்படும் சக்தி 1 ஓம் மின்தடையின் குறுக்கே சிதறடிக்கப்படும் சராசரி சக்தி குறுகிய சத்தம் இருந்தால் இந்த புகைப்பட மின்னோட்டத்தை சராசரி இருண்ட மின்னோட்டத்துடன் மாற்றுவீர்கள் சரி எனவே குறுகிய இரைச்சல் மாறுபாடு 2q ஆக மாறும் APD களைப் பொறுத்தவரை குறுகிய இரைச்சல் மாறுபாடு சற்று சிக்கலானது இது உண்மையில் 2q M2FBe ஆல் வழங்கப்படுகிறது இது F இன் பெருக்க ஆதாய நேரமாகும் எனவே இந்த அதிகப்படியான காரணி சரியானது எனவே M2F இன் இந்த அதிகப்படியான காரணி APD கட்டமைப்பால் தான் எனவே புகைப்பட டையோட்களில் உள்ள சத்தம் செயல்முறையைப் பார்த்த இந்த கட்டத்தில் நாங்கள் நிறுத்திவிடுவோம் அடுத்த தொகுதியில் வெப்ப இரைச்சலான மற்ற இரைச்சல் செயல்முறையைப் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தைக் கொடுப்போம் பின்னர் இந்த எல்லாவற்றையும் ஒன்றாக விவாதிக்க எளிய புகைப்பட கண்டறிதல் சுற்றுகளின் சமிக்ஞை சத்தம் விகித அம்சங்கள்